கடந்த வகுப்பில் அழுத்த புலம் சமன்பாடுகளை நாம் உருவாக்கியுள்ளோம் குறிப்பாக கிராக் டிப் பின் அருகிலேயே அழுத்தத்தை நாம் கண்டோம் வெஸ்டர்கார்டின் Westergaard's தீர்வைக் கண்டோம் வெஸ்டர்கார்ட் தீர்வில் சில மாற்றங்களையும் நாம் கண்டோம் வெஸ்டர்கார்டின் Westergaard's சமன்பாடுகளில் நீங்கள் கொண்டுள்ள முக்கியமான மாற்றங்களில் ஒன்று இர்வின் மாற்றியமைப்பதாகும் உண்மையில் வெல்ஸ் மற்றும் போஸ்டின் முடிவுகளை விளக்கும் போது அவர் ஒரு கூடுதல் பகுதியைச் சேர்த்தார் இது அடிப்படையில் சிக்மா x அழுத்த பகுதியாகும் இது ஒரு அளவு கழித்தல் சிக்மா நாட் x இருப்பினும் சோதனையிலிருந்து K I ஐக் கண்டுபிடிப்பதே இறுதி நோக்கமாக இருக்கலாம் நீங்கள் சிக்மா நாட் x மற்றும் K I ஐக் கண்டுபிடிக்க சோதனைத் தகவலைப் பயன்படுத்த வேண்டும் பின்னர் K இன் மதிப்பைப் புகாரளிக்க வேண்டும் K இன் அந்த மதிப்பு மட்டுமே பிரதிநிதித்துவமாகும் ஒரு சோதனையில் காணப்படும் உண்மையான அழுத்த புலங்கள் நீங்கள் இதை பார்க்க வேண்டிய வழி இதுதான் இந்த அழுத்த புல சமன்பாட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் பெறும் விளிம்பு வடிவங்களையும் நாம் கண்டோம் அவற்றை மீண்டும் பார்ப்போம் கிராக் அச்சில் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்தை ஒரு நிலையான மதிப்பாக மாற்றுவோம் இது பொதுவான வெளிப்பாடு நீங்கள் இவற்றைத் திட்டமிடும்போது இது போன்ற விளிம்பு வடிவங்கள் உங்களிடம் இருந்தன நாம் அதை சோதனை விளிம்பு வடிவங்களுடன் ஒப்பிடும்போது அது நன்றாக பொருந்துகிறது இதைத்தான் நான் சொன்னேன் இர்வின் ஒரு எளிய மாற்றம் விளிம்புகளின் சாய்வைக் கூட கைப்பற்ற உங்களுக்கு உதவியது இது நேராகி வருகிறது இது இப்படி சாய்ந்தது விளிம்புகளின் சாய்வு இதுபோன்றது மற்றும் நீங்கள் கிராக் முனைக்கு அருகில் செல்லும்போது நேராகி வருகிறது அதுதான் நீங்கள் விளிம்பு வடிவங்களில் பார்க்கிறீர்கள் ஆனால் கிராக் அச்சில் இது அதிகபட்ச வெட்டு அழுத்தத்தின் நிலையான மதிப்பை மட்டுமே கொடுத்தது அதேசமயம் இந்த விஷயத்தில் கூட ஒரு நுட்பமான மாறுபாடு உள்ளது விரிசல் நீளமாக இருக்கும் இடத்தில் அல்லது அழுத்த செறிவு புலத்தில் கிராக் அமைந்துள்ள இடங்களில் சிக்கல்களில் முக்கிய மாறுபாட்டை நீங்கள் காணலாம் இது தவிர தடா பாரிஸ் மற்றும் இர்வின் செய்த மாற்றங்கள் என்ன என்பதையும் நாம் பார்த்தோம் அவர்கள் பார்த்தது என்னவென்றால் ஆரம்பத்தை மாற்றும் போது அவர்கள் பார்த்தார்கள் நாம் எளிமைப்படுத்தினோம் நாம் செய்த வழியை எளிதாக்குவதற்குப் பதிலாக வகுப்பினரை ஒரு இருவகைத் தொடராக வெளிப்படுத்தலாம் எனவே நீங்கள் அடிப்படையில் ஒரு தொடர் தீர்வைப் பெறுவீர்கள் சோதனையில் காணப்பட்டதை திருப்திப்படுத்த இது உதவியிருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தால் நீங்கள் உண்மையிலேயே பார்த்தால் அது அவ்வாறு செய்யவில்லை இருப்பினும் இது கிராக் அச்சில் இங்கே காட்டப்படவில்லை இது அசல் வெஸ்டர்கார்ட் சமன்பாட்டிற்கு மிகவும் ஒத்ததாக இல்லை இந்த மாற்றம் நேராக இருந்தாலும் இந்த மாற்றம் பயனுள்ளதாக இல்லை உங்களுக்குத் தெரியும் உங்களிடம் தொடர் பகுதிகள் இருக்கும்போது நீங்கள் வழக்கமாக நினைப்பீர்கள் நான் முதல் பகுதியை எடுத்துக் கொண்டால் தீர்வு குறிப்பிட்ட அளவிலான துல்லியத்தன்மைக்கு இருக்கும் நான் வேறு பல பகுதிகளை எடுத்துக் கொண்டால் துல்லியம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அந்த வகையான பொதுமைப் படுத்தலை நீங்கள் இங்கே செய்ய முடியாது உங்கள் வழக்கமான வெஸ்டர்கார்ட் தீர்வில் முதல் பகுதி இன்னும் உள்ளது இப்போது நாம் என்ன செய்வோம் என்பதையும் வெஸ்டர்கார்டின் Westergaard's அடிப்படை தீர்வின் சில அம்சங்களையும் பார்ப்போம் இங்குள்ள அடிப்படை தீர்விலிருந்து நாம் புரிந்துகொண்டதைப் பார்ப்போம் அழுத்த தீவிரம் காரணி எனப்படுவது என்னிடம் உள்ளது R மற்றும் θ இன் செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது ஏற்றுதல் மாற்றப்படுவதால் K I மாற்றங்களின் மதிப்பை நீங்கள் காணலாம் K I இன் மதிப்பு உண்மையில் அழுத்த புலத்தின் வலிமையை தீர்மானிக்கிறது என்னிடம் பல சுமைகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அவை உங்களுக்கு ஒரு பயன்முறையை தருகின்றன பின்னர் சூப்பர் போசிஷன் கொள்கையிலிருந்து நீங்கள் பல்வேறு வகையான ஏற்றுதல்களுக்கு K I ஐ சேர்க்கலாம் R 0 க்கு அருகில் இருக்கும்போது என்ன நடக்கும் மதிப்புகள் அறிகுறியில்லாமல் முடிவிலிக்கு அதிகரிக்கும் ஒரு உண்மையான பொருளில் அது முடிவிலிக்குச் செல்ல முடியாது அது பொருள் நடத்தையால் கட்டளையிடப்பட்ட மதிப்பை மட்டுமே அடைய முடியும் இது ஒரு முழுமையான பிளாஸ்டிக் பொருளாக இருந்தால் அது விளைச்சல் வலிமையை அடையக்கூடும் கடினப்படுத்துதல் காரணமாக இது ஒரு கடினப்படுத்தும் பொருளாக இருந்தால் அது அழுத்தத்தின் வேறு சில மதிப்பாக இருக்கும் கிராக் முனையில் இதுதான் சரியாக நடக்கும் இந்த மண்டலம் எவ்வளவு சிறியது அல்லது எவ்வளவு பெரியது என்பது சிக்கலைச் சார்ந்தது நாம் பார்த்த மற்றொரு அம்சம் என்னவென்றால் இந்த தீர்வு உண்மையில் கிராக் டிப் பிற்கு மிக அருகில் செல்லுபடியாகும் ஏனென்றால் நாம் ஒரு எளிமைப்படுத்தலை செய்துள்ளோம் எதுவுமில்லை இது z0 ஆனது a ஐ விட மிகக் குறைவு உங்களுக்கு கிடைத்தது அப்படித்தான் நீங்கள் இதைப் பார்க்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் r எண்ணற்றதாக இருக்கும்போது அழுத்த மதிப்புகளுக்கு என்ன நேரிடும் என்று அவை அடிப்படையில் 0 க்குச் செல்கின்றன எனவே நீங்கள் அழுத்த புலத்தை கிராக் முனைக்கு மிக நெருக்கமாக மட்டுமே கைப்பற்றுகிறீர்கள் இர்வின் என்ன மாற்றம் செய்தார் அவர் வெறுமனே ஒரு கூடுதல் பகுதியைச் சேர்த்தார் சோதனை விளிம்பு வடிவத்தை விளக்குவதற்கு உங்களுக்கு இது தேவை என்று நான் முன்னர் குறிப்பிட்டேன் K ஐ மட்டுமே கண்டுபிடிப்பது உங்கள் ஆர்வமாக இருந்தாலும் நீங்கள் சோதனைகளிலிருந்து தரவைச் செயலாக்கி சிக்மா நாட் x மற்றும் K I ஐக் கணக்கிட்டு K I இன் மதிப்பை கையில் உள்ள பிரச்சினையின் பிரதிநிதியாக எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆனால் மக்கள் இந்த விளக்கத்தை பல வழிகளில் பார்த்திருக்கிறார்கள் நான் சிக்கலுக்கான பயன்முறையில் வெஸ்டர்கார்டின் Westergaard's அணுகுமுறையிலிருந்து பெறப்பட்டதைப் பார்த்தால் நம்மளுக்கு கிடைத்த தீர்வு எதுவாக இருந்தாலும் அது ஒரு இருதரப்பு அழுத்த புல தீர்வுக்கானது இது ஒரு ஒற்றுமையற்ற அழுத்தத் துறைக்கு அல்ல நீங்கள் இர்வின் மாற்றத்தைப் பார்த்தால் இது ஒரு ஒற்றுமையற்ற அழுத்தத் துறைக்கான மாற்றமாகக் கருதப்படலாம் ஏனென்றால் இந்த மைனஸ் சிக்மா முடிவிலா நிலைக்குச் செல்லும் சிக்மாவுடன் பைஆக்சியல் சுமைகளில் ரத்து செய்யப்படும் எனவே இர்வின் மாற்றத்தை ஒரு தனித்துவமான வழக்கு பிரதிநிதி தீர்வாக எடுத்துக் கொள்ளலாம் என்று மக்கள் நினைத்தார்கள் ஆனால் வேறு வாதங்களும் உள்ளன கிராக் டிப்பில் நீங்கள் உண்மையிலேயே பார்த்தால் சிக்மா x இன் மதிப்பு மிக மிக மிக அதிகம் எனவே கிராக் டிப் அருகே சிக்மா x நாட் எதுவாக இருந்தாலும் சிக்மா இன்னும் மிகச் சிறியதாக இருக்கும் எனவே இலக்கியத்தில் விவாதம் நடந்துள்ளது ஒற்றுமையற்ற அழுத்தத் துறைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது K I என்றால் என்ன என்று நீங்கள் பார்த்தபோது நீங்கள் உண்மையில் வளர்ச்சியைப் பார்த்தால் ஒரு பைஆக்சியல் ஏற்றுதல் நிலைமைக்கு நாம் சொன்னோம் சிக்மா ரூட் phi a எனவே K I இன் மதிப்பு என்ன என்பது குறித்த பகுப்பாய்வு வெளிப்பாடு நம்மளிடம் உள்ளது இப்போது கேள்வி என்னவென்றால் இது ஒரு இருதரப்பு நிலைமைக்கு உருவானது நான் அதை ஒற்றுமை நிலைமைக்கு பயன்படுத்தலாமா இந்த வகையான கேள்வி வருகிறது எனவே மக்கள் என்ன செய்தார்கள் என்பது வரையறுக்கப்பட்ட உடல் பிரச்சினைக்கு மக்கள் எல்லை மோதல் தீர்வை உருவாக்கி வெளிப்பாட்டைப் பெற்றனர் இது ஒரு காரணியாக a வகுத்தல் w ஆக இருந்தது இது a வகுத்தல் w மூலம் ஒரு செயல்பாடு இது பீட்டா வாக குறிப்பிடப்படுகிறது எனவே பீட்டா சிக்மா ரூட் pi a அந்த வகையில் நீங்கள் வரையறுக்கப்பட்ட உடல் பிரச்சினைகளை கையாள முடியும் எனவே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் கிராக் டிப்பின் அருகிலேயே வெஸ்டர்கார்டின் Westergaard's அடிப்படை தீர்வு இன்னும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நீங்கள் பெறும் மற்ற விஷயம் என்ன R கிராக் டிப்பிற்குச் செல்லும்போது θ 0 என்ற கோட்டில் என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் அதாவது கிராக் அச்சு எனவே நான் இங்கு வருவது உங்களுக்குத் தெரியும் இந்த பகுதிகள் 0 க்குச் செல்கின்றன எனக்கு சிக்மா x மற்றும் சிக்மா y இரண்டும் இந்த முறையில் நடந்து கொள்கின்றன கிராக் நுனிக்கு அருகிலுள்ள சிக்மா y சமமான சிக்மா x உங்களிடம் உள்ளது பின்னர் பிளாஸ்டிக் மண்டலத்தின் அளவு என்ன என்பதை நாம் பார்க்கப் போகும் போது திட இயக்கவியல் குறித்த உங்கள் மதிப்பாய்வில் நான் ஏற்கனவே ஒரு சிக்கலைக் கொடுத்தேன் சமதள அழுத்தத்தில் சிக்மா y க்கு சமமான சிக்மா x மற்றும் சமதள அழுத்தத்தில் இருக்கும்போது அழுத்தங்களின் அளவைக் கண்டறியவும் அது கிராக் டிப் அருகே என்ன நடக்கிறது என்பதிலிருந்து வருகிறது வெஸ்டர்கார்ட் தீர்வு கிராக் டிப் அருகே கிராக் டிப்ஸில் சிக்மா x மற்றும் சிக்மா y இரண்டும் இது போன்றது அவை அறிகுறியின்றி முடிவிலிக்கு அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் x திசையில் செல்லும்போது பூஜ்ஜியத்திற்கு செல்லும் ஆனால் கிராக் டிப்புக்கு உண்மையில் என்ன நடக்கும் ஸ்டிரஸ் பீல்ட் நியர் பிலண்டெட் கிராக் டிப் பை கிரியேஜர் அண்ட் பாரிஸ் கிராக் டிப் முனை கூர்மையாக இருக்கப் போவதில்லை ஒரு உண்மையான பொருளில் கிராக் டிப் மழுங்கியதாக இருக்கும் எனவே மக்களும் தீர்வை வேறு கோணத்தில் பார்த்தார்கள் இது 1967 ஆம் ஆண்டில் கிரியேஜர் மற்றும் பாரிஸ் ஆகியோரால் செய்யப்பட்டது அவர்கள் ஒரு மழுங்கிய கிராக் டிப் இருக்கும்போது அழுத்தத்தை கண்டுபிடிக்க முயன்றனர் தீர்வு எவ்வாறு மாறுகிறது தீர்வின் இந்த வெஸ்டர்கார்ட் பகுதியை நீங்கள் வைத்திருந்தீர்கள் மேலும் K I வகுத்தல் ரூட் 2 pi r rho வகுத்தல் 2 r பெருக்கல் மைனஸ் cos 3 θ வகுத்தல் 2 cos 3 θ வகுத்தல் 2 கழித்தல் sin 3 θ வகுத்தல் 2 இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் முந்தைய வழக்கில் கிராக் டிப் மிகவும் கூர்மையாக இருந்தது இரண்டாவது வழக்கில் கிராக் டிப் மழுங்கியதாக உள்ளது எனவே கிராக் டிப் மழுங்கியதாக இருக்கும்போது சிக்மா x அழுத்த கூறுக்கு என்ன நடக்கும் இது 0 க்கு செல்ல வேண்டும் ஏனெனில் இது ஒரு இலவச மேற்பரப்பாக மாறுகிறது இது ஒரு கூர்மையான புள்ளியாக இருக்கும்போது கதை வேறு நீங்கள் கிரியேஜர் தீர்வைப் பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் இதை ரூட் ஆரம் rho என்று கருதினார்கள் மேலும் கிராக் டிப் கிராக் கின் விளிம்பிலிருந்து rho வகுத்தல் 2 எடுக்கப்படுகிறது அளவீடுகள் இப்படித்தான் செய்யப்படுகின்றன எனவே கிராக் டிப் பில் என்ன நடக்கிறது என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நான் rho மதிப்பை 2 ஆல் மாற்ற வேண்டும் ஆகவே θ மதிப்பை 0 க்கு சமமாகவும் r மதிப்பை rho வகுத்தல் 2 க்கு சமமாகவும் மாற்றும்போது எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இது உங்கள் பொது அறிவிலிருந்து புரிந்து கொள்ளக் கூடியது சிக்மா x 0 க்கு சமமான ஒரு தீர்வை நீங்கள் பெறுவீர்கள் மேலும் சிக்மா y ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பாக மாறும் இது இனி எல்லையற்றது அல்ல இங்க்லிஸ் சுட்டிக்காட்டியதிலிருந்து விரிசல் மிகவும் ஆபத்தானது கிராக் டிப் பில் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்வதில் பல விஞ்ஞானிகள் பங்களித்துள்ளனர் எனவே கிரியேஜரின் தீர்வு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இங்கே முக்கியமான அம்சம் என்னவென்றால் நீங்கள் இதை மழுங்கியதாகக் கொண்டுள்ளீர்கள் மேலும் இந்த மழுங்கம் ஒரு ரூட் ஆரம் rho வை எடுத்துக்கொள்வதன் மூலம் கணக்கிடப்படுகிறது நீங்கள் அழுத்தத் துறையைப் பார்த்தால் இது போன்றதாக இருக்கும் உங்களிடம் இங்கே ஒரு மழுங்கிய கிராக் டிப் உள்ளது கூர்மையாக காட்டப்பட்டுள்ளது ஆனால் இது ஒரு மழுங்கிய கிராக் டிப் என்று கற்பனை செய்து பாருங்கள் இது போன்ற சிக்மா x இன் சில மாறுபாடுகள் என்னிடம் உள்ளன இது கிராக் டிப் பில் 0 ஆகும் மேலும் சிக்மா y மற்றும் சிக்மா x ஆகியவை வேறுபட்டவை மற்றும் சிக்மா x ஒரு குறுகிய தூரத்தில் அதிகபட்ச மதிப்பை அடைகிறது இது நான் ஆரம்பத்தில் காட்டிய கிரியேஜர் தீர்வைத் தவிர வேறில்லை எனவே இங்கே கவனம் நீங்கள் மழுங்கிய கிராக் டிப் பில் ஒரு சிக்மா x மதிப்பு 0 ஐப் பெறுகிறீர்கள் மேலும் சிக்மா x குறுகிய தூரத்தில் அதிகபட்சத்தை அடைகிறது உங்கள் சிக்மா y மதிப்பு முடிவிலி அல்ல ஆனால் அது மிகப் பெரியது ஆனால் அது ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பு இப்போது நாம் பார்ப்பது என்னவென்றால் நாம் சென்று இடப்பெயர்ச்சி புலத்தைக் கண்டுபிடிப்போம் நாம் இன்னும் வெஸ்டர்கார்ட் தீர்வைப் பயன்படுத்துவோம் வெஸ்டர்கார்ட் முறையிலிருந்து நீங்கள் ஒரு ஒற்றுமை ஏற்றுதல் நிலைமைக்கு அதைப் பெற முடியாது ஆனால் நாம் பார்த்தோம் நீங்கள் பெறும் இறுதி தீர்வு எதுவாக இருந்தாலும் கிராக் டிப் நடத்தையை நன்கு பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு போதுமானது டிஸ்பிளேஸ்மென்ட் பீல்ட் இன் பிளேன் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிளேன் ஸ்ட்ரைன் இன் தி பாம் ஆப் ஸ்டிரஸ் பங்க்ஷன்ஸ் அஸ் வெள் அஸ் இன் டெர்ம்ஸ் ஆப் போலார் கோ ஒர்டினட்ஸ் எனவே நாம் இடப்பெயர்ச்சித் துறைக்குச் செல்கிறோம் இங்கே மீண்டும் நாம் என்ன செய்வோம் என்பது அழுத்த செயல்பாட்டின் அடிப்படையில் அதை உருவாக்குவோம் இங்கே என்ன செய்யப்படுகிறது என்றால் நாம் பயன்முறை I இல் கவனம் செலுத்துவதால் வெஸ்டர்கார்ட் வழங்கிய அழுத்த செயல்பாடு பெரிய Z 1 மற்றும் Z 1 முதன்மை மற்றும் பலவற்றைக் குறிக்கிறது முந்தைய கலந்துரையாடலில் நாம் அதை பெரிய Z ஆக வைத்திருந்தோம் ஏனென்றால் வெஸ்டர்கார்ட் அந்த அடிப்படை தீர்வைப் பயன்படுத்தி பல்வேறு சிக்கல்களுக்கு அழுத்தத்தைப் பெறுகிறார் இப்போது பயன்முறை I பயன்முறை II மற்றும் பயன்முறை III ஆகியவற்றில் கவனம் செலுத்தப் போகிறோம் தொடர்புடைய வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாட்டை வேறுபடுத்துவதற்காக அவற்றை Z 1 Z 2 Z 3 எனக் குறிப்பிடுவோம் எனவே இங்கே நாம் இந்த பெரிய Z 1 ஐக் கொண்டிருக்கிறோம் இந்த பாணியில் Z 1 ஐ எடுத்துக் கொள்வதன் நன்மை என்ன குறிப்பு அச்சு கிராக் முனையின் மையமாக இருக்கும் குறிப்பு அச்சின் ஆரம்பம் கிராக் முனையின் மையமாக இருக்கும் நான் Z ஐ மாற்றியமைத்தால் கிராக் டிப் பில் என்ன நடக்கிறது என்பதையும் நீங்கள் காணலாம் உங்களுக்குத் தெரியும் உண்மையில் நான் இடப்பெயர்ச்சி புலத்தைப் பெற விரும்பும்போது இடப்பெயர்ச்சி புலத்தை கிராக் சென்டருடன் தோற்றமாகவும் கிராக் டிப் மூலமாகவும் பெற விரும்புகிறேன் முறிவு இயக்கவியலில் உள்ள கருத்துகளைப் புரிந்து கொள்ள விரும்பும் போது நான் அவற்றைப் பொருத்தமான முறையில் பயன்படுத்துவேன் ஆர்வங்களில் ஒன்று என்னவென்றால் கிராக் எவ்வாறு திறக்கிறது என்பதை ஏற்றுவதன் கீழ் பார்க்க விரும்புகிறோம் அதற்காக கிராக் சென்டருடன் இடப்பெயர்ச்சி புலத்தை கண்டுபிடிப்பது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் அதை சமதள அழுத்தத்திற்கும் சமதள திரிபுக்கும் உருவாக்குவோம் எனவே ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் விஷயத்தில் நாம் முதலில் அழுத்தங்களைப் பெறுகிறோம் அழுத்தங்களிலிருந்து திரிபு கூறுகளைப் பெறுவோம் சமதள அழுத்தத்திற்கான அழுத்த திரிபு உறவு பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் பொருத்தமான அழுத்த அளவுகளை வைப்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே சிக்மா x x கழித்தல் மியூ டைம் சிக்மா y y இல் 1 ஆல் E க்கு சமமான எப்சிலன் x x இதேபோல் நீங்கள் எப்சிலன் y y மற்றும் எப்சிலன் x y க்கும் எழுதலாம் எனவே அழுத்தத்தை உருவாக்கும் விஷயத்தில் நாம் முதலில் அழுத்தங்களைப் பெறுகிறோம் அழுத்த திரிபு உறவைப் பயன்படுத்தி திரிபுகளை மதிப்பீடு செய்யுங்கள் இந்த திரிபுகள் இடப்பெயர்வு அளவுகளுடன் தொடர்புடையவை எனவே திரிபுகளிலிருந்து நாம் இடப்பெயர்வுகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் உங்கள் திட இயக்கவியலில் இருந்து உங்களுக்குத் தெரியும் எப்சிலன் x x என்பது dou u வகுத்தல் dou x ஐத் தவிர வேறு ஒன்றும் இல்லை எப்சிலன் y y என்பது dou v வகுத்தல் dou y ஐத் தவிர வேறில்லை உங்கள் எப்சிலன் x y என்பது ஒரு பாதி dou u வகுத்தல் dou y கூட்டல் dou v வகுத்தல் dou x இப்போது நாம் செய்திருப்பது அழுத்த திரிபு உறவிலிருந்து நாம் திரிபு அளவுகளை எழுதியுள்ளோம் எனவே எப்சிலன் x x இவ்வாறு மாறுகிறது இது 1 வகுத்தல் E பெருக்கல் Z 1 இன் உண்மையான பகுதி y Z 1 கழித்தல் பிரைம் இன் கற்பனை பகுதி கழித்தல் மியூ டைம்ஸ் Z 1 இன் உண்மையான பகுதி கூட்டல் y Z 1 பிரைமின் கற்பனை பகுதி மற்றும் எப்சிலன் y y மிகவும் ஒத்திருக்கிறது இங்கே அடையாளத்தில் ஒரு மாற்றம் உள்ளது மற்றும் இங்கே அடையாளத்தில் ஒரு மாற்றம் உள்ளது இல்லையெனில் அடிப்படை வெளிப்பாடுகள் மிகவும் ஒத்ததாக இருக்கும் இந்த வெட்டு திரிபு என்னிடம் உள்ளது இதில் G இன் மதிப்பை இந்த முறையில் மாற்றியுள்ளோம் E ஐ 2 G க்கு சமமாக 1 கூட்டல் மியூ என அறிவோம் எனவே அது மாற்றாக உள்ளது இதை இங்கே E இன் அடிப்படையில் எழுதியுள்ளோம் கழித்தல் 1 இன் 1 கூட்டல் மியூ யங்கின் மாடுலஸ் Young's modulus மற்றும் y Z 1 பிரைமின் உண்மையான பகுதியால் வகுக்கப்படுகிறது திரிபுலிருந்து இடப்பெயர்ச்சி கண்டுபிடிப்பது ஒரு எளிய பணி அல்ல நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனக்கு dou u வகுத்தல் dou x மற்றும் dou v வகுத்தல் dou y மட்டுமே இருந்தால் வேறு எந்த தொடர்பும் இல்லை பின்னர் முறை நேராக முன்னோக்கி உள்ளது நான் வெளிப்பாடு ஒன்று மற்றும் வெளிப்பாடு இரண்டை நேரடியாக ஒருங்கிணைக்க முடியும் இதை இடப்பெயர்ச்சி புலம் என்று சொல்லலாம் நான் இங்கே வைத்திருப்பது என்னவென்றால் dou u வகுத்தல் dou x ஒரு வெளிப்பாடு உள்ளது dou v வகுத்தல் dou y ஒரு வெளிப்பாடு உள்ளது அவற்றுக்கிடையேயான ஒரு வெளிப்பாடு தொடர்பு உள்ளது dou u வகுத்தல் dou y கூட்டல் dou v வகுத்தல் dou x எப்சிலன் x y என வழங்கப்படுகிறது எனவே u மற்றும் v க்கான தீர்வு எதுவாக இருந்தாலும் இந்த சமன்பாட்டை உங்கள் கணிதத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டியது இப்போது நாம் என்ன செய்வோம் இதை யங்கின் மாடுலஸாக Young's modulus வைப்பதற்கு பதிலாக G அடிப்படையில் அதை மாற்றுவோம் அதுதான் அடுத்த ஸ்லைடில் நாம் செய்யப்போகிறோம் மற்றும் விதிமுறைகளை குழுவாக மாற்றுவோம் எனவே இங்கே நீங்கள் வைத்திருப்பது dou u வகுத்தல் dou x ஆனது இதற்கு சமம் அரை மடங்கு G பெருக்கல் 1 கழித்தல் மியூ வகுத்தல் 1 கூட்டல் மியூ பெருக்கல் Z 1 இன் உண்மையான பகுதி கழித்தல் y Z 1 பிரைமின் கற்பனை பகுதி பின்னர் நீங்கள் dou v வகுத்தல் dou y க்கு வெளிப்பாடு உள்ளது எனவே இவை கவனமாக தொகுக்கப்பட்டுள்ளன இதனால் நீங்கள் வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாடு விதிமுறைகளை ஒன்றாக தொகுத்துள்ளீர்கள் நான் இதை அரை மடங்கு G பெருக்கல் 1 கழித்தல் மியூ வகுத்தல் 1 கூட்டல் மியூ பெருக்கல் Z 1 இன் உண்மையான பகுதி கூட்டல் y Z 1 பிரைமின் கற்பனை பகுதி இதை நாம் இன்னும் Z 1 ஆக தக்க வைத்துக் கொண்டு கணக்கீட்டைத் தொடருவோம் இறுதியாக கிராக் டிப் மூலம் ஒரு தொகுப்பை ஆரம்பம் என்று பார்ப்போம் கிராக் மையத்தின் ஆரம்பம் மற்றொரு தொகுப்பு நாம் வெளிப்பாடுகளை r மற்றும் θ அடிப்படையில் பெறுவோம் அதுவரை அவற்றை பெரிய Z ஆகவே வைத்திருப்போம் எனவே ஒருங்கிணைப்பில் u மற்றும் v க்கான வெளிப்பாடு இது போல் மாறிவிடும் இவை நீண்ட வெளிப்பாடுகள் தயவுசெய்து அவற்றை எழுத சிறிது நேரம் ஒதுக்குங்கள் எனவே நான் u க்கு சமமான அரை மடங்கு G பெருக்கல் 1 கழித்தல் மியூ வகுத்தல் 1 கூட்டல் மியூ பெருக்கல் Z 1 இன் உண்மையான பகுதி கழித்தல் y Z 1 பிரைமின் கற்பனை பகுதி மற்றும் நான் இங்கே ஒரு செயல்பாட்டை சேர்த்துள்ளேன் இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது உங்களுக்குத் தெரியும் dou u வகுத்தல் dou x என்ற வெளிப்பாடு உள்ளது எனவே நான் அதன் ஒருங்கிணைப்பைப் பெறும்போது எனக்கு ஒரு ஒருங்கிணைப்பு மாறிலி இருக்கும் அந்த ஒருங்கிணைப்பு மாறிலி உண்மையில் y இன் செயல்பாடாகும் இது dou u வகுத்தல் dou x அடிப்படையில் அசல் வெளிப்பாட்டைக் கொண்டிருக்கும்போது x ஐப் பொறுத்த ஒருங்கிணைப்பைப் பொருத்தவரை இது ஒரு மாறிலி போல செயல்படுகிறது எனவே நான் dou v வகுத்தல் dou y ஐ ஒருங்கிணைக்கும்போது x இன் செயல்பாடாக ஒரு ஒருங்கிணைப்பு மாறிலியைப் பெறுகிறேன் எனவே எனக்கு இங்கே கிடைப்பது v க்கு சமமான அரை மடங்கு G பெருக்கல் 2 வகுத்தல் 1 கூட்டல் மியூ பெருக்கல் Z 1 பாரின் கற்பனை பகுதி கழித்தல் y Z 1 இன் உண்மையான பகுதி எனவே நான் அதை y ஐப் பொறுத்துச் செய்யும்போது கண்காணிக்கவும் செயல்பாடுகளில் ஒரு திருப்பம் மற்றும் அடையாளம் மாற்றம் உள்ளது இதை நீங்கள் கவுச்சி ரைமன் நிலையைப் பார்த்து உங்கள் புரிதலை தெளிவுபடுத்த வேண்டும் எனவே u மற்றும் v இன் தீர்வு எப்போது முழுமையாகும் என்றால் நான் f y மற்றும் g x என்பதையும் மதிப்பீடு செய்தால் மட்டுமே இந்த இரண்டையும் நான் அறிந்தால் நான் u மற்றும் v க்கான வெளிப்பாட்டைப் பெற முடியும் அதுதான் இங்கே சுருக்கப்பட்டுள்ளது y இன் செயல்பாடு என்பது ஒருங்கிணைப்பின் மாறிலி இது y இன் செயல்பாடாக மட்டுமே இருக்க முடியும் இதேபோல் g x என்பது x இன் செயல்பாடு மட்டுமே முறிவு சிக்கல்களுக்கு y மற்றும் g இன் x இன் செயல்பாட்டை பொதுவான தன்மையை இழக்காமல் 0 க்கு சமப்படுத்தலாம் என்று ஒரு அறிக்கையை நான் செய்துள்ளேன் அது நம் வாழ்க்கையை எளிமையாக்குகிறது ஆனால் நாம் என்ன செய்வோம் நாம் உண்மையிலேயே சென்று அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதைக் கண்டுபிடிப்போம் எனவே அதற்காக இந்த வெளிப்பாட்டிற்கு என்ன நடக்கும் என்பதை நான் கவனிக்க வேண்டும் நாம் பார்த்ததால் உங்கள் எப்சிலன் x y வடிவத்தில் இடப்பெயர்வுகளுக்கு இடையில் தொடர்பு உள்ளது எனவே நான் dou u வகுத்தல் dou y கூட்டல் dou v வகுத்தல் dou x ன் ஒரு பாதியை மதிப்பீடு செய்ய வேண்டும் ஒருங்கிணைப்பு மாறிலிகளின் அடிப்படையில் u மற்றும் v க்கான வெளிப்பாட்டை நாம் ஏற்கனவே பெற்றுள்ளோம் அவை உண்மையில் y மற்றும் g இன் x இன் செயல்பாடுகள் நான் அதை விரிவாகச் செய்யவில்லை எனவே உங்கள் அறைக்குச் சென்று அதைச் சரிபார்க்கவும் எனவே நான் அதைச் செய்யும்போது இதை 0 க்கு சமமாகப் பெறுகிறேன் எனவே இதை நீங்கள் மாற்ற வேண்டும் பின்னர் அதை உங்கள் அறைகளில் நீங்கள் சரிபார்க்க விரும்புகிறேன் எனவே y இன் f இன் dou வகுத்தல் dou y கூட்டல் x இன் g இன் dou வகுத்தல் dou x 0 க்கு சமமாக பெற்றுள்ளோம் இதை மாற்றும்போது நீங்கள் பெறுவது இதுதான் இதை y இன் f இன் dou வகுத்தல் dou y ஆனது கழித்தல் x இன் g இன் dou வகுத்தல் dou x க்கு சமம் இது A க்கு சமம் மற்றும் A நிலையானது இதன் தாக்கம் என்ன என்பதை நாம் ஆராய்வோம் நான் திரும்பிச் சென்று இடப்பெயர்ச்சி புலத்தை மாற்றினால் என்ன ஆகும் எனவே இதை நான் ஒருங்கிணைக்கும்போது f இன் y ஐ A y கூட்டல் B க்கு சமமாகவும் x இன் g ஐ கழித்தல் A x கூட்டல் C க்கு சமமாகவும் பெறுகிறேன் இவை மாறிலிகள் அவை ஒருங்கிணைப்பின் மாறிலிகள் எனவே இப்போது y இன் f மற்றும் x இன் g என்னவென்று எனக்குத் தெரியும் ஆகவே நான் u மற்றும் v அல்லது u x மற்றும் u y ஆகியவற்றுக்கான மாற்றீட்டை மாற்றும்போது நீங்கள் அதைப் பார்க்கும் வழியில் உங்கள் அறைகளில் ஒரு பயிற்சியாக அதைச் செய்ய நான் விரும்புகிறேன் நான் u x ஐ ஒரு நிலையான B ஆகவும் u y ஐ மற்றொரு நிலையான C ஆகவும் பெறுகிறேன் பொதுவான தன்மையை இழக்காமல் நான் எடுத்துக் கொண்டால் நம் தீர்வு பாதிக்கப்படாது இவை 0 ஆக அமைக்கப்படும் உங்கள் நெகிழ்ச்சித்தன்மையின் சாதாரண கோட்பாட்டில் உங்களுக்குத் தெரியும் அழுத்தத்தை அடிப்படையாகக் கொண்ட சிக்கல்களை நீங்கள் தீர்த்துக் கொண்டாலும் மிகச் சில நிகழ்வுகளுக்கு மட்டுமே முன்னேறியிருக்கலாம் மற்றும் திரிபு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை மதிப்பீடு செய்தது நீங்கள் அந்த பயிற்சியைச் செய்திருந்தால் இங்கேயும் பயிற்சி ஒத்திருக்கிறது இப்போது நாம் சுழற்சி என்றால் என்ன என்று பார்க்கிறோம் சுழற்சிக்கு ஒமேகா என்ற சின்னம் வழங்கப்படுகிறது இது dou u வகுத்தல் dou y கழித்தல் dou v வகுத்தல் dou x வின் ஒரு பாதி எனவே உறுதியான உடல் சுழற்சியை நோக்கி f மற்றும் g செயல்பாட்டின் பங்களிப்புதான் நீங்கள் இங்கே பெறுகிறீர்கள் ஒமேகா A கூட்டல் A இன் ஒரு பாதிக்கு சமம் இது ஒரு நிலையான A ஆக குறைகிறது A இன் உறுதியான உடல் சுழற்சிக்கு ஒத்திருக்கிறது மற்றும் பொதுவானதை இழக்காமல் 0 க்கு அமைக்கப்படலாம் எனவே நாம் உண்மையில் அதைப் பார்க்கிறோம் நீங்கள் dou u வகுத்தல் dou x உடன் ஒருங்கிணைக்கும்போது நாம் கூறியுள்ளோம் y இன் செயல்பாடாக ஒரு ஒருங்கிணைப்பு மாறிலி தோன்றும் நான் dou v வகுத்தல் dou y ஐ ஒருங்கிணைக்கும்போது x இன் செயல்பாடாக ஒரு ஒருங்கிணைப்பு மாறிலி தோன்றும் இது g x ஆகும் பொதுவான தன்மையை இழக்காமல் ஒரு விரிவான பகுப்பாய்வு மூலம் அவை கடுமையான உடல் மொழிபெயர்ப்பு மற்றும் சுழற்சியை மட்டுமே குறிக்கின்றன என்பதை இது காட்டுகிறது நாம் அவற்றை 0 ஆக மாற்றலாம் எனவே இடப்பெயர்ச்சி புலம் இறுதியாக இந்த பாணியில் பெறப்படுகிறது u ஆனது அரை மடங்கு G பெருக்கல் 1 கழித்தல் மியூ வகுத்தல் 1 கூட்டல் மியூ பெருக்கல் Z 1 பாரின் உண்மையான பகுதி கழித்தல் y Z 1 இன் கற்பனை பகுதி என வழங்கப்படுகிறது மற்றும் v ஆனது அரை மடங்கு G பெருக்கல் 2 வகுத்தல் 1 கூட்டல் மியூ Z 1 பாரின் கற்பனை பகுதி கழித்தல் y Z 1 இன் உண்மையான பகுதி என வழங்கப்படுகிறது இடப்பெயர்ச்சி புலத்தை கிராக் சென்டரை ஐ ஆரம்பமாகவும் மற்றும் கிராக் டிப் ஐ ஆரம்பமாகவும் பெறுவது தான் நம் ஆர்வம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே கிராக் சென்டரை ஆரம்பம் ஆக்குவதற்காக அழுத்த செயல்பாட்டை இவ்வாறு பயன்படுத்தவும் Z 1 ஆனது சிக்மா z வகுத்தல் ரூட் z ஸ்கொயர் கழித்தல் a ஸ்கொயர் க்கு சமமாக இருக்கும் கிராக் டிப் ஆரம்பத்திற்கு இவ்வாறு பயன்படுத்தவும் Z 1 ஆனது K I வகுத்தல் ரூட் 2 pi z0 க்கு சமமாக இருக்கும் இதை நான் வலியுறுத்துவேன் ஏனென்றால் நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்துக் கொள்ளும்போது அவை ஒரு வெளிப்பாட்டைக் கொடுக்கின்றன அந்த வெளிப்பாடுகள் கிராக் சென்டர் அல்லது கிராக் டிப் உடன் தொடர்புடையதா என்பதை மிகத் தெளிவாகக் கூறாவிட்டால் உங்களுக்குத் தெரியாது இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் மேலும் இது சமதள பரப்பில் உள்ள அழுத்தத்துடன் தொடர்புடையதா அல்லது சமதள பரப்பில் உள்ள திரிபுடன் தொடர்பானதா இப்போது சமதள பரப்பில் திரிபு ஏற்பட்டால் இடப்பெயர்ச்சி புலம் என்ன என்பதை கண்டுபிடிப்போம் உங்கள் அனைவருக்கும் அழுத்தம் திரிபு உறவுகள் தெரியும் இவை வசதிக்காக இங்கு எழுதப்பட்டுள்ளன எப்சிலன் x x ஆனது 1 கழித்தல் மியூ ஸ்கொயர் வகுத்தல் யங்கின் மாடுலஸால் Youngs modulus E பெருக்கல் சிக்மா x x கழித்தல் மியூ வகுத்தல் 1 கழித்தல் மியூ சிக்மா y y க்கு சமமாக இருக்கும் எப்சிலன் y y ஆனது 1 கழித்தல் மியூ ஸ்கொயர் வகுத்தல் யங்கின் மாடுலஸால் Youngs modulus E பெருக்கல் சிக்மா y வகுத்தல் கழித்தல் மியூ மடங்கு 1 கழித்தல் மியூ சிக்மா x x க்கு சமமாக இருக்கும் இந்த இரண்டு வெளிப்பாடுகளையும் நீங்கள் உண்மையிலேயே பார்த்தால் யங்கின் மாடுலஸ் Young's modulus மற்றும் பாய்சன் விகிதத்தில் சில மாற்றங்களைச் செய்வதன் மூலம் அவற்றை உங்கள் சமதள அழுத்த வழக்கிலிருந்து பெற முடியுமா உண்மையில் நீங்கள் அதை செய்ய முடியும் அந்த வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்தால் யங்கின் மாடுலஸுக்குப் Young's modulus பதிலாக அதை 1 கழித்தல் மியூ ஸ்கொயர் மூலம் E ஆக எடுத்துக்கொள்கிறீர்கள் பாய்சன் விகிதம் மியூ என்பதற்கு பதிலாக நீங்கள் அதை 1 கழித்தல் மியூ மூலம் மியூ என வைக்கிறீர்கள் சமதள அழுத்தத்திலிருந்து சமதள திரிபு வரை நீங்கள் பெறுவீர்கள் புத்தகங்களில் இடத்தை சேமிக்க உங்களுக்குத் தெரியும் அவர்கள் ஒரு வெளிப்பாட்டைக் கொடுத்து இந்த பாணியில் மாற்றாகச் சொல்லலாம் சமதள திரிபுற்கு அதைப் பெறுங்கள் நெகிழ்ச்சி புத்தகங்களில் இது மிகவும் பொதுவானது மற்றும் உங்கள் எப்சிலன் x y 1 கூட்டல் மியூ என வழங்கப்படுகிறது இது யங்கின் மாடுலஸால் Young's modulus tau x y ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இந்த அழுத்த கூறுகளை நான் அடிப்படை சமன்பாட்டில் மாற்ற முடியும் எனவே வெஸ்டர்கார்டின் Westergaard's அழுத்த செயல்பாடு தொடர்பான திரிபு அளவுகளை நான் பின்வருமாறு பெறுகிறேன் இது மிகவும் நீளமானது இதை எழுத சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே எப்சிலன் x x ஆனது 1 கழித்தல் மியூ ஸ்கொயர் வகுத்தல் யங்கின் மாடுலஸால் Young's modulus E பெருக்கல் Z 1 இன் உண்மையான பகுதி கழித்தல் y Z 1 பிரைம் இன் கற்பனை பகுதி கழித்தல் மியூ வகுத்தல் 1 கழித்தல் மியூ Z 1 இன் உண்மையான பகுதி கூட்டல் y Z 1 பிரைமின் கற்பனை பகுதி ஆகும் எப்சிலன் y y என்றால் என்ன என்பதையும் நான் பார்க்கிறேன் இது 1 கழித்தல் மியூ ஸ்கொயர் வகுத்தல் யங்கின் மாடுலஸால் Young's modulus E பெருக்கல் Z 1 இன் உண்மையான பகுதி கூட்டல் y Z 1 பிரைமின் கற்பனை பகுதி கழித்தல் மியூ வகுத்தல் 1 கழித்தல் மியூ Z 1 இன் உண்மையான பகுதி கழித்தல் y Z 1 பிரைமின் கற்பனை பகுதி ஆகும் எனவே நாம் என்ன செய்வோம் Z 1 மற்றும் Z 1 பிரைம் சம்பந்தப்பட்ட பகுதிகளை குழுவாகக் கொண்டு வெளிப்பாடுகளைப் பெறுவோம் ஏனென்றால் அது பின்னர் நம் வாழ்க்கையை எளிமையாக்கும் ஆகவே நான் பெறுவது என்னவென்றால் dou u x வகுத்தல் dou x ஆனது 1 கழித்தல் மியூ ஸ்கொயர் யங்கின் மாடுலஸால் Young's modulus E 1 கழித்தல் மியூ வகுத்தல் 1 கழித்தல் மியூ பெருக்கல் Z 1 இன் உண்மையான பகுதி கழித்தல் 1 கூட்டல் மியூ வகுத்தல் 1 கழித்தல் மியூ பெருக்கல் y Z 1 பிரைம் இன் கற்பனை பகுதிக்கு சமம் பின்னர் எப்சிலன் y y ஆனது dou u y வகுத்தல் dou y க்கு சமம் இது 1 கழித்தல் மியூ ஸ்கொயர் வகுத்தல் யங்கின் மாடுலஸால் Young's modulus E பெருக்கல் 1 கழித்தல் மியூ வகுத்தல் 1 கழித்தல் மியூ Z 1 இன் உண்மையான பகுதி கூட்டல் 1 கூட்டல் மியூ வகுத்தல் 1 கழித்தல் மியூ பெருக்கல் y Z 1 பிரைம் இன் கற்பனை பகுதிக்கு சமம் வெளிப்பாடுகள் நீளமாக இருப்பதைக் காண்க நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் உங்கள் குறிப்புகள் இந்த வெளிப்பாடுகளைக் கொண்டிருக்க வேண்டும் உண்மையில் உங்கள் பரீட்சைக்கு A4 அளவு தாளின் இரண்டு பக்கங்களை நான் உங்களுக்கு அனுமதிப்பேன் அங்கு நீங்கள் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கும் சூத்திரங்களை நீங்கள் எழுதலாம் வரலாம் ஏனெனில் இது போன்ற ஒரு போக்கில் நீங்கள் நீண்ட வெளிப்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வேறு வழியில்லை இது உங்கள் நினைவகத்திற்கான சோதனை அல்ல ஆனால் நீங்கள் அந்த சமன்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும் இந்த சமன்பாடுகள் கிராக் டிப் அல்லது கிராக் சென்டர் தொடர்பாக குறிப்பிடப்படுகின்றனவா என்பதை நான் வலியுறுத்தி வருகிறேன் அந்தக் குறிப்புகளையும் சரியான முறையில் உருவாக்குங்கள் மேலும் உங்கள் குறிப்புகளில் சுருக்கமாக ஒரு நல்ல சமன்பாடுகள் இருக்கும் சமதள அழுத்த சூழ்நிலையை வளர்க்கும் போது ஒருங்கிணைப்பு மாறிலிகள் பூஜ்ஜியத்திற்கு செல்லலாம் என்று பார்த்தோம் எனவே அந்த புரிதலை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் நான் விகாரங்களுக்கான வெளிப்பாடுகளை ஒருங்கிணைத்து இடப்பெயர்ச்சியை 1 வகுத்தல் 2 G பெருக்கல் 1 கழித்தல் 2 மியூ பெருக்கல் Z 1 பாரின் உண்மையான பகுதி கழித்தல் y Z 1 இன் கற்பனை பகுதி என்று பெறுகிறேன் உங்களுக்காக இப்போது உங்கள் சமதள அழுத்த வெளிப்பாட்டிற்குச் செல்ல முடியுமா சமதள அழுத்த வெளிப்பாட்டிலிருந்து u க்கு சமதள திரிபு வெளிப்பாடு பெற முடியுமா பாய்சன் விகிதத்தில் நான் சில சிறிய மாற்றங்களைச் செய்ய வேண்டும் சமதள அழுத்த சமன்பாட்டில் நீங்கள் மியூ வகுத்தல் 1 மைனஸ் மியூ மூலம் மாற்றினால் சமதள திரிபுக்கு நீங்கள் பெற்ற சமன்பாட்டைப் பெறுவீர்கள் மற்றும் நம்மிடம் உள்ள இடப்பெயர்ச்சி கூறு v ஆனது 1 வகுத்தல் 2 G பெருக்கல் 1 கழித்தல் மியூ பெருக்கல் Z 1 பாரின் கற்பனை பகுதி கழித்தல் y Z 1 இன் உண்மையான பகுதி ஆகும் வெளிப்பாடுகள் இன்னும் அழுத்த செயல்பாட்டின் அடிப்படையில் இருப்பதால் இங்கே மீண்டும் அது வலியுறுத்தப்படுகிறது மேலும் ஒரு ஓவியத்தை உருவாக்கவும் இது மிகவும் விளக்கமாக இருந்தாலும் நீங்கள் கிராக் டிப் பை ஆரம்பமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் மற்றும் தொடர்புடைய அழுத்த செயல்பாடு 2 pi z0 மூலமாக K I க்கு சமமான Z 1 ஆக வழங்கப்படுகிறது இங்கே உங்களிடம் கிராக் சென்டர் ஆரம்பம் என்றும் Z 1 ஆனது சிக்மா z ஆக வழங்கப்படுகிறது இது ரூட் Z ஸ்கொயர் கழித்தல் a ஸ்கொயரால் வகுக்கப்படுகிறது எனவே இந்த அழுத்த செயல்பாட்டைப் பயன்படுத்தி மையத்தைப் பற்றி நான் குறிப்பிடலாம் இந்த அழுத்த செயல்பாட்டைக் கொண்டு நுனியைப் பொறுத்து குறிப்பிடப்படுகிறது எனவே அடிப்படையில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் r மற்றும் θ அடிப்படையில் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் Z 1 என்றால் என்ன Z 1 பார் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இது உங்கள் குறிப்புகளை சரிபார்க்க மட்டுமே இது அனைத்தும் இங்கே சுருக்கப்பட்டுள்ளன இந்த ஸ்லைடில் சமதள அழுத்தம் மற்றும் சமதள திரிபு இடப்பெயர்ச்சி புலத்திற்கான வெளிப்பாடு உள்ளது நீங்கள் ஏதேனும் அச்சுக்கலை பிழைகள் செய்திருந்தால் இதைப் பார்க்கும்போது அவற்றைச் சரிசெய்யவும் இப்போது பாருங்கள் நான் இடப்பெயர்ச்சித் துறைக்குத் தகுதிபெறப் போகிறேன் இது கிராக் டிப் பிற்கு மிக அருகில் உள்ளது ஏனெனில் நான் அழுத்த செயல்பாட்டை Z 1 ஐ K I ஆக ரூட் 2 pi z0 மூலமாகப் பயன்படுத்தப் போகிறேன் இதை நான் கொண்டு வரும் தருணம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது மிக அருகில் உள்ள முனை புலம் சமன்பாடு இந்த வழக்கில் இது இடப்பெயர்ச்சி புலம் ஆகும் cos மற்றும் θ அடிப்படையில் இதை எவ்வாறு எழுதுவது என்பதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளீர்கள் எனவே Z 1 என்பது K I வகுத்தல் ரூட் 2 pi r cos θ வகுத்தல் 2 கழித்தல் i sin θ வகுத்தல் 2 ஐத் தவிர வேறொன்றுமில்லை அழுத்த புல சமன்பாட்டை உருவாக்கும் போது இந்த எளிமைப்படுத்தலை நீங்கள் கண்டீர்கள் அழுத்த புலம் சமன்பாட்டில் நாம் Z 1 மற்றும் Z 1 பிரைம் பற்றி கவலைப்படுகிறோம் இங்கே நாம் Z 1 மற்றும் Z 1 பாரையைப் பற்றி கவலைப்படப் போகிறோம் எனவே எனக்கு இந்த வெளிப்பாடு உள்ளது எனவே Z 1 பார் என்னவென்று நான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் அது 2 வகுத்தல் pi முழு பவர் அரை K I ரூட் z0 ஐத் தவிர வேறொன்றுமில்லை இதை 2 r பவர் அரை வகுத்தல் pi பெருக்கல் K I பெருக்கல் cos θ வகுத்தல் 2 கூட்டல் i sin θ வகுத்தல் 2 என்றும் எழுதலாம் எனவே இப்போது r மற்றும் θ ஆகியவற்றின் அடிப்படையில் Z 1 மற்றும் Z 1 பாரின் வெளிப்பாடு உள்ளது எனவே நான் அதை வெளிப்பாட்டில் மாற்றலாம் மற்றும் இடப்பெயர்ச்சி புலத்தை r மற்றும் θ அடிப்படையில் பெறலாம் அது மிகவும் எளிது இங்கே எழுதப்பட்டிருப்பது என்னவென்றால் சமதள அழுத்தத்திற்கும் சமதள திரிபுக்கும் வெளிப்பாடுகள் என்னிடம் உள்ளன உங்கள் புரிதலை மிகவும் தெளிவுபடுத்துவதற்காக இடப்பெயர்ச்சி புலத்திற்கு நீங்கள் காணும் தீர்வு எதுவாக இருந்தாலும் கிராக் டிப் ஆரம்பம் என்று குறிப்பிடப்படுகிறது என்பதை வரைபடம் மீண்டும் வலியுறுத்துகிறது எனவே சமதள அழுத்த வழக்கு u இடப்பெயர்ச்சிக்கான வெளிப்பாடு என்னிடம் உள்ளது இது u x என வழங்கப்படுகிறது v இடப்பெயர்ச்சி இது u y என குறிப்பிடப்படுகிறது மற்றும் w இடப்பெயர்ச்சி இது u z என குறிப்பிடப்படுகிறது இது மிகவும் முக்கியம் இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அவை ஒவ்வொன்றையும் பார்ப்போம் எனவே u x ஐ K I வகுத்தல் G ரூட் r வகுத்தல் 2 pi cos θ வகுத்தல் 2 பெருக்கல் 1 கழித்தல் மியூ வகுத்தல் 1 கூட்டல் மியூ கூட்டல் sin ஸ்கொயர் θ வகுத்தல் 2 என்று பெறுகிறேன் மேலும் u y ஐ K I வகுத்தல் G ரூட் r வகுத்தல் 2 pi sin θ வகுத்தல் 2 பெருக்கல் 2 வகுத்தல் 1 கூட்டல் மியூ கழித்தல் cos ஸ்கொயர் θ வகுத்தல் 2 என்று பெறுகிறேன் நான் u z க்கு வரும்போது இதை கழித்தல் 2 மியூ வகுத்தல் E பெருக்கல் K I ரூட் r வகுத்தல் 2 pi cos θ வகுத்தல் 2 பெருக்கல் B என்று பெறுகிறேன் மிக அதிக அழுத்த மதிப்புகள் காரணமாக கிராக் டிப் அருகே நான் குறிப்பிட்டுள்ளேன் என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ஒரு பக்கவாட்டு சுருக்கத்தைக் காண்பீர்கள் உண்மையில் நாம் அதை மங்கலாக பார்த்தோம் இப்போது உங்களிடம் இருப்பது என்னவென்றால் அந்த இடப்பெயர்ச்சிக்கான ஒரு வெளிப்பாடு உங்களிடம் உள்ளது ஒரு சாதாரண சிக்கலில் இடப்பெயர்ச்சி மிகவும் சிறியதாக இருக்கும் உங்களிடம் கிராக் சிக்கல் இருப்பதால் எனக்கு K இன் மதிப்பு உள்ளது மேலும் கிராக் டிப் பிற்கு நெருக்கமான அளவுருக்களைப் பார்த்தால் இந்த மதிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருப்பதைக் காணலாம் நீங்கள் அதை புறக்கணிக்க முடியாது B என்பது மாதிரி தடிமனாக இருந்தால் u z இடப்பெயர்ச்சியைப் பெற இதை B ஆல் பெருக்க வேண்டும் எனவே நான் இந்த வெளிப்பாட்டைப் பெற வேண்டுமானால் நான் இதை மியூ ஐ மியூ வகுத்தல் 1 கழித்தல் மியூ என மாற்றலாம் மேலும் இந்த வெளிப்பாட்டையும் பெறலாம் இதை எழுத உங்கள் நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இது சமதள பரப்பில் உள்ள அழுத்தம் மற்றும் சமதள பரப்பில் உள்ள திரிபு ஆகியவற்றுக்கு மிக அருகில் உள்ள முனை இடப்பெயர்வு புலம் சமன்பாடுகளை உங்களுக்கு வழங்குகிறது இடப்பெயர்ச்சி புலத்தை அழுத்த புலத்துடன் ஒப்பிடும்போது என்ன நிறுத்தம் உங்களுக்கு முன் வெளிப்பாடுகள் உள்ளன அழுத்தத் துறையின் விஷயத்தில் நாம் பார்த்தோம் நீங்கள் கிராக் முனைக்கு மிக அருகில் செல்லும்போது அழுத்தங்கள் மிக உயர்ந்த மதிப்புகளுக்குச் செல்லும் நடைமுறை பொருட்களில் இது மிக அதிகமாக செல்ல முடியாது இது விளைச்சல் வலிமையை அடைய வேண்டும் அல்லது கடினப்படுத்தும் நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் எனவே அழுத்த மதிப்புகள் இன்னும் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் ஆனால் மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு இடப்பெயர்ச்சி புலத்தைப் பார்க்கும்போது கிராக் டிப் பில் மிக அதிக இடப்பெயர்ச்சி இருக்க முடியுமா எனவே ஒருமை இணைக்கப்படவில்லை r 0 க்குச் செல்லும்போது இந்த இடப்பெயர்ச்சி கூறுகளுக்கு என்ன நடக்கும் இடப்பெயர்ச்சி கூறுகளும் 0 க்குச் செல்கின்றன நீங்கள் சரியான திசையில் இருப்பதை உறுதிப்படுத்த இது மற்றொரு சோதனை உங்கள் கணித முறை பயன்படுத்தப்பட்டது அழுத்தத் துறையின் விஷயத்தில் நம்மளுக்கு ஒற்றை தீர்வு கிடைத்தது இடப்பெயர்ச்சி விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு எல்லை தீர்வு கிடைத்தது புத்தகங்கள் இந்த வெளிப்பாடுகளை பல்வேறு வடிவங்களில் தருகின்றன என்பது உங்களுக்குத் தெரியும் சாத்தியமான அனைத்து வழிகளிலும் வெளிப்பாடுகள் கிடைப்பது விரும்பத்தக்கது என்பது உங்களுக்குத் தெரியும் சமதள அழுத்தம் மற்றும் சமதள திரிபு ஆகியவற்றுக்கான ஒருங்கிணைந்த வெளிப்பாடுகளையும் புத்தகங்கள் உங்களுக்கு வழங்குகின்றன நீங்கள் அவற்றை எழுதலாம் u x ஐ K I வகுத்தல் 2 G ரூட் r வகுத்தல் 2 pi cos θ வகுத்தல் 2 பெருக்கல் இது K அல்ல இது கப்பா கப்பா கழித்தல் 1 கூட்டல் sin ஸ்கொயர் θ வகுத்தல் 2 என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும் மேலும் u y ஆனது K I வகுத்தல் 2 G ரூட் r வகுத்தல் 2 pi sin θ வகுத்தல் 2 பெருக்கல் கப்பா கூட்டல் 1 கழித்தல் 2 cos ஸ்கொயர் θ வகுத்தல் 2 என்று பெருக்கப்படுகிறது இங்கு கப்பா 3 கழித்தல் மியூ என வரையறுக்கப்படுகிறது மற்றும் சமதள அழுத்தத்திற்கு 1 1 கூட்டல் மியூ ஆல் வகுக்கப்படுகிறது இது சமதள திரிபுக்கு 3 கழித்தல் 4 மியூ என வழங்கப்படுகிறது மற்றும் G என்பது வெட்டு மாடுலஸ் ஆகும் எனவே இது போன்ற வெளிப்பாடுகளைப் பார்க்கும்போது வகுப்பில் நீங்கள் பார்த்த அத்தகைய வெளிப்பாடுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இடப்பெயர்ச்சி புலத்தை வசதியான வடிவத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவதைத் தவிர வேறொன்றுமில்லை மக்கள் அதைப் பற்றி சிந்தித்துள்ளனர் ஆனால் வெளிப்பாடுகள் வெவ்வேறு புத்தகங்களில் வித்தியாசமாக கொடுக்கப்பட்டுள்ளன எனவே அவற்றை எவ்வாறு பார்ப்பது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சமதள அழுத்த நிலைமைக்கு இங்கே நினைவில் கொள்ளுங்கள் u z கொடுக்கப்படவில்லை எனவே சமதள அழுத்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கும் u z உள்ளது எந்தவொரு அச்சுக்கலை பிழையும் சரிபார்க்க இந்த வெளிப்பாடுகள் பல முறை சரிபார்க்கப்படுகின்றன என்பது உங்களுக்குத் தெரியும் ஆயினும்கூட இந்த சமன்பாடுகளில் ஏதேனும் ஒரு எழுத்தர் பிழையை சரிபார்க்க நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் தேர்வுக் கண்ணோட்டத்தில் என்னென்ன வெளிப்பாடுகள் முக்கியம் என்பதை நீங்கள் வடிகட்ட வேண்டும் அது வேறுவிதமான பயிற்சி நல்லது ஏனென்றால் நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் எது முக்கியமானது எது முக்கியமல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த தீர்ப்பை நீங்கள் செய்ய வேண்டும் அது ஒரு புரிதல் சரி முந்தைய வகுப்புகளில் நான் குறிப்பிட்டுள்ள ஒரு விஷயத்தைப் பாருங்கள் விரிசல் திறக்கும்போது அது ஒரு நீள்வட்டம் போல் திறக்கும் இதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன் நான் இது போன்ற ஒரு அறிக்கையை வெளியிடும்போது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் இடப்பெயர்ச்சித் துறையைப் பெற்றவுடன் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் அதை மதிப்பீடு செய்து தகுதி பெற வேண்டும் ஆம் நம்முடைய சுயத்தை மீண்டும் நம்புங்கள் கிராக் உண்மையில் ஒரு நீள்வட்டத்தைப் போல திறக்கிறது எனவே நாம் அதைப் பார்க்க வேண்டும் Z 1 க்கான வெளிப்பாடு ஏற்கனவே நம்மிடம் உள்ளது இதை நான் செய்ய விரும்பும்போது கிராக் சென்டரை ஆரம்பமாகவும் கிராக் சென்டரை ஆரம்பமாகவும் பார்க்க விரும்புகிறேன் எனவே நான் சிக்மா z வகுத்தல் ரூட் z ஸ்கொயர் கழித்தல் a ஸ்கொயர் க்கு சமமான Z 1 ஐ எடுத்துள்ளேன் Z 1 பாரில் என்ன நடக்கிறது எளிமையான ஒருங்கிணைப்பு இதை நான் சிக்மா z ஆகப் பெறுகிறேன் இது dz ஆல் பெருக்கப்படுகிறது இந்த இடப்பெயர்வு என்ன இது y இடப்பெயர்வு தவிர வேறில்லை எனவே நான் u y க்கான வெளிப்பாட்டைப் பார்க்க வேண்டும் இது 1 வகுத்தல் 2 G என வழங்கப்படுகிறது இது 2 வகுத்தல் 1 கூட்டல் மியூ Z 1 பாரின் கற்பனை பகுதி கழித்தல் y Z 1 உண்மை பகுதியால் பெருக்கப்படுகிறது உண்மையில் y 0 க்கு சமமாக இருக்கும்போது வழக்கின் இடப்பெயர்வைக் கண்டுபிடிக்கப் போகிறோம் ஏனென்றால் அதுதான் விரிசலை வரையறுக்கிறது எனவே இடமாற்றத்திற்கான வெளிப்பாடு என்ன என்பதை 0 க்கு சமமான y க்கு நீங்கள் உண்மையில் அறிய விரும்புகிறீர்கள் நீங்கள் இங்கே பார்க்கும்போது இது வெறுமனே குறைகிறது ஏனென்றால் நீங்கள் y ஐ 0 க்கு சமமாக மாற்றும்போது இந்த பகுதி தட்டுகிறது எனவே அடிப்படையில் நீங்கள் கணக்கிட வேண்டும் Z 1 பாரின் கற்பனை பகுதி என்ன இந்த பாணியில் Z 1 பார் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் சென்று இந்த சமன்பாட்டை ஒருங்கிணைத்து நீங்கள் பெறும் இறுதி வெளிப்பாடு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் உண்மையில் அடுத்த இரண்டு மூன்று வகுப்புகளுக்கு நீங்கள் சென்று ஒருங்கிணைந்த அட்டவணையை குறிப்பிடுவதை நான் பாராட்டுவேன் என்று உங்களுக்குத் தெரியும் மேலும் நீங்கள் வகுப்பில் சதுர மூலத்துடன் செயல்பாடுகளைக் கொண்டிருக்கும்போது நாம் மாறிக்கு மாற்றாக இருப்போம் பின்னர் அதைச் செய்வோம் அந்த படிகளையும் பாருங்கள் எனவே ஒருங்கிணைப்புகளின் அட்டவணையைப் பார்க்க உங்கள் நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே வகுப்பில் ஒருங்கிணைப்பைச் செய்யவும் உங்களுடைய தீர்வை என்னுடையதுடன் சரிபார்க்கவும் இறுதியாக ஆர்வமுள்ள தொடர்புடைய சமன்பாடுகளை அடையவும் இது உங்களுக்கு உதவும் எனவே இந்த வகுப்பில் நாம் பார்த்தது என்னவென்றால் ஆரம்பத்தில் இர்வின் வெஸ்டர்கார்டின் Westergaard's அழுத்தத் துறையை மாற்றியமைத்ததைப் பார்த்தோம் ஒரு உண்மையான சோதனையில் காணப்பட்ட விளிம்புகளை மாதிரியாக்குவதற்கு அதே நேரத்தில் அவரது மாற்றம் மிகவும் எளிமையானதாக நாம் கண்டோம் எனவே ஒரு சோதனைக் கண்ணோட்டத்தில் நீங்கள் K I மற்றும் சிக்மா நாட் x ஐ மதிப்பீடு செய்வீர்கள் உங்கள் முறிவு கணக்கீட்டிற்கு K I இன் மதிப்பை நீங்கள் எடுப்பீர்கள் மேலும் வெஸ்டர்கார்ட் தீர்வை ஒற்றுமையற்ற சுமை நிலைமைக்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி இலக்கியத்தில் ஒரு விவாதம் இருந்தது என்பதையும் நான் குறிப்பிடுகிறேன் மக்கள் கூறியுள்ளனர் ஒரு வேட்பாளராக இர்வின் மாற்றங்களை ஒருவர் நினைக்கலாம் ஆயினும்கூட பிற்கால வகுப்பில் அனைத்து உடல்களும் வரையறுக்கப்பட்டவை என்பதால் வரையறுக்கப்பட்ட உடல் பிரச்சினைகளுக்கு அழுத்த தீவிரத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் ஒரு பைஆக்சியல் ஏற்றுதல் கொண்ட எல்லையற்ற உடலுக்கு இது சிக்மா ரூட் pi a க்கு சமமான K I ஆக மாறியது அடிப்படை கட்டமைப்பு இன்னும் அப்படியே இருக்கும் ஆனால் நம்மளுக்கு கூடுதல் காரணிகள் இருக்கும் அப்பட்டமான கிராக் டிப் விஷயத்தையும் நாம் பார்த்துள்ளோம் அழுத்த புலம் எவ்வாறு மாறுகிறது கிராக் டிப் பில் சிக்மா x இருக்க முடியாது அது பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் நீங்கள் சிக்மா y இன் வரையறுக்கப்பட்ட மதிப்பையும் பெறுவீர்கள் இதை கிரியேஜரும் பாரிஸும் செய்தன பின்னர் நாம் இடப்பெயர்ச்சி புலத்தைப் பார்த்தோம் அழுத்த செயல்பாட்டின் அடிப்படையில் நாம் தக்க வைத்துக் கொண்டோம் இதன்மூலம் கிராக் சென்டரின் ஆரம்பம் மூலமாகவோ அல்லது கிராக் டிப் ஆரம்பம் மூலமாகவோ தீர்வு பெறலாம் கிராக் டிப் மூலம் வெளிப்பாடுகளை நாம் உண்மையில் பெற்றுள்ளோம் சமதள அழுத்த வழக்கு சமதள திரிபு வழக்கு ஆகியவற்றிற்காக அதைப் பார்த்தோம் மேலும் இந்த வகையான வெளிப்பாடுகளை எவ்வாறு இணைப்பது மற்றும் ஒரு வெளிப்பாடாக பார்ப்பது எப்படி என்பதையும் நாம் பார்த்தோம் சமதள அழுத்தத்தின் போது இடப்பெயர்ச்சி u z கூறுகளின் பங்கையும் நாம் வலியுறுத்தினோம்